மாணவர்களை வரவேற்கிறோம் விவாதத்தின் கடைசி பகுதியில் நடப்பு சொத்துகளின் அளவில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவு பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் நடப்பு சொத்துகளின் அளவை நாம் அதிகரித்தால் உங்கள் லாபம் குறையும் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்தால் நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கும் என்பதை நாம் பார்த்தோம் இதேபோல் நிகர மூலதனத்திலும் நிறுவனத்தின் ஆபத்து பற்றிய சுயவிவரத்திலும் மாற்றம் உள்ளது ஆனால் குறைந்த நடப்பு சொத்துக்கள் குறைவான உற்பத்தி திறன் கொண்டவை என்பதை நாம் காணலாம் எனவே நீண்ட கால சொத்துகள் அல்லது நிலையான சொத்துகளுடன் ஒப்பிடும்போது நடப்பு சொத்துகளின் அளவை நிறுவனத்தில் முடிந்தவரை குறைவாக வைக்க முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் நிறுவனத்தின் உண்மையான லாபம் நிலையான சொத்துக்கள் அல்லது நீண்ட கால சொத்துகளிலிருந்து வருகிறது இதேபோல் இப்போது இருப்புநிலைக் குறிப்பின் மறுபக்கத்தைப் பற்றிப் பேசுகிறோம் நாம் விவாதித்தது போல இந்தியாவில் கால கட்டமைப்பிர்க்கு ஏர்ப்ப மாறும் வட்டி விகிதங்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த சூழ்நிலையில் வட்டி விகிதங்களின் கால அமைப்பின் படி குறுகிய காலத்திற்கோ அல்லது குறுகிய காலத்திற்காக கடன் வாங்கப்பட்ட நிதிகளின் குறுகிய கால மூலங்களுக்கோ நாம் குறைந்த செலவு அல்லது குறைந்த வட்டி விகிதத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் நீண்ட காலத்திற்கு அல்லது நீண்ட காலத்திற்கு நிதியை கடன் வாங்கினால் நாம் அதிக வட்டி விகிதத்தை செலுத்த வேண்டும் எனவே நடப்பு சொத்துகளுக்கு நிதியளிப்பதற்காக குறுகிய கால நோக்கங்களுக்காக நீண்ட கால நிதியைப் பயன்படுத்துகிறோம் என்றால் நம் நிதி செலவு அதிகரிக்கும் இது அறிவுறுத்தலாகாது ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நடப்பு சொத்துக்கு நிதியளிப்பதற்காக அல்லது நடப்பு சொத்துக்கு நிதியளிப்பதற்கான பெரும்பாலான நிதிகள் தன்னிச்சையான மூலங்களிலிருந்தும் குறுகிய கால மூலங்களிலிருந்தும் வர வேண்டும் அரிதான சூழ்நிலைகளில் மிகவும் அரிதான நிலையில் நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிப்பதற்காக நிதிகளின் நீண்ட கால ஆதாரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதிக மதிப்பிலான குறுகிய கால நிதிகள் நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிக்க நடப்பு பொறுப்புகளிலிருந்து வருமானால் உங்களுடைய நிதி செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் நடப்பு சொத்துக்களுக்கு நிதியளிக்க நீண்ட கால நிதியின் அளவை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் என்றால் செலவு அதிகரிக்கும் இப்போது அது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் நடப்பு சொத்துக்களின் மாற்றத்தைப் புரிந்துகொள்வதற்கு முந்தைய வழக்கு மற்றும் வழக்கில் நாம் விவாதித்த அதே இருப்புநிலைக் குறிப்பை நான் உங்களுக்குக் குறிப்பிடுகிறேன் அதே இருப்புநிலை பற்றி நாம் பேசுகிறோம் இங்கே அதே இருப்புநிலை உள்ளது முன்னதாக நாம் இருப்புநிலைக் கணக்கின் சொத்து பக்கத்தில் கவனம் செலுத்தி வந்தோம் இங்கு மொத்த சொத்துக்களான நிலையான சொத்துக்களும் தற்போதைய சொத்துக்களும் உள்ளன இப்போது நான் உங்களை பொறுப்பு பக்கத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் இங்கே நீங்கள் மீண்டும் 14000 ஆக இருக்கும் மொத்த பொறுப்புகளைப் பாருங்கள் இங்கு 6000 மில்லியன் நடப்பு பொறுப்புகளிலிருந்து வருகின்றன இப்போது இந்த சூழ்நிலையில் நடப்பு பொறுப்புகளின் அளவு 3200 ஆகும் எனவே இந்த நிலைமையை எப்படி புரிந்து கொள்ளுவது மீண்டும் நீங்கள் ஒரு விகிதத்தை கணக்கிட வேண்டும் முன்னதாக ஒரு விகிதத்தை நாம் கணக்கிட்ட போது அந்த விகிதம் மொத்த சொத்துக்களுக்கும் நடப்பு சொத்துக்கும் உள்ள விகிதமாகும் இப்போது நடப்பு பொறுப்புகளின் மாற்றத்தை புரிந்து கொள்ள நாம் விகிதத்துடன் தொடங்க வேண்டும் இப்போது அந்த விகிதம் நடப்பு பொறுப்புகளாகும் நடப்பு பொறுப்புகள் மொத்த சொத்துக்களால் வகுக்கப்படுகின்றன பொறுப்புகள் அல்ல மொத்த சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகள் மொத்த சொத்துக்களால் வகுக்கப்படுகின்றன பின்னர் இந்த விகிதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் காண்கிறோம் இப்போது விகிதம் எதுவாக இருந்தாலும் அசல் இருப்புநிலைக் குறிப்பில் நடப்பு பொறுப்புகள் 3200 ஆகவும் மொத்த சொத்துக்கள் 14000 ஆகவும் இருப்பதைக் கண்டோம் எனவே இதன் விகிதத்தை நாம் கணக்கிடலாம் இப்போது இந்த வழக்கில் இந்த விகிதம் எதைக் குறிக்கிறது என்பதைப் பார்ப்போம் இந்த விகிதம் நீங்கள் இங்கே விகிதத்தை கணக்கிட்டால் விகிதம் 32000த்தை இதால் வகுக்க வேண்டும் எனவே இந்த விகிதம் 32140 ஆகும் மொத்த சொத்துக்கள் அதாவது நடப்பு சொத்துக்கள் மற்றும் நீண்ட கால சொத்து அல்லது நிலையான சொத்துக்கள் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் மொத்த சொத்துக்கள் அல்லது 14000 மொத்த சொத்துக்கள் அல்லது 14000 நடப்பு பொறுப்புகளிலிருந்து அல்லது நிதியின் குறுகிய கால மூலங்களிலிருந்து நிதிகளின் குறுகிய கால மூலங்களிலிருந்து எந்த அளவிற்கு நிதியளிக்கப்படுகின்றன என்பதை நாம் காண வேண்டும் மொத்த சொத்துக்களின் எந்தப் பகுதிக்கு நடப்பு பொறுப்புகளிலிருந்து எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது இதை விகிதத்தின் உதவியுடன் நாம் செயல்படப் போகிறோம் மொத்த நிதிகளின் விலையை நீங்கள் கணக்கிட்டால் 14000த்தையும் மொத்த சொத்துக்களுக்கு நிதியளிக்க நாம் பயன்படுத்தப் போகிறோம் இந்த விஷயத்தில் நாம் நடப்பு சொத்துகளுக்கு அனுமானங்களை எடுத்தது போல நடப்பு பொறுப்புகளின் விஷயத்திலும் நாம் அனுமானங்களை எடுத்துக்கொள்வோம் குறுகிய கால நிதிகள் குறுகிய காலத்திற்கு இருப்பதால் கால கட்டமைப்பை சார்ந்த வட்டி விகிதங்களின் கீழ் இவை நிதிகளின் மலிவான ஆதாரங்கள் என்று நாம் சொல்கிறோம் அதனால் நாம் அனுமானிப்பது என்னவென்றால் நடப்பு பொறுப்புகள் அல்லது குறுகிய கால நிதி மூலங்கள் அதாவது நடப்பு பொறுப்புகளின் செலவு 2 நிதிகளின் செலவு 2 ஆகும் மற்றும் நீண்ட கால நிதிகளின் சராசரி செலவு நீண்ட கால நிதிகளின் சராசரி செலவு 8 நீண்ட கால நிதி அல்லது நீண்ட கால மூலத்திலிருந்து வரும் நிதிகளின் விலை 8 ஆகும் இந்த 2 விஷயங்களை நாம் அனுமானிக்கிறோம் குறுகிய கால நிதிகள் 2 என்ற விகிதத்தில் 2 என்ற விகிதத்தில் கிடைக்கின்றன நீண்ட கால நிதிகள் 8 விகிதத்தில் கிடைக்கின்றன இப்போது இங்கு அதிக அளவில் குறுகிய கால நிதிகளை செலுத்தி மொத்த சொத்துக்களான 14000ஐ நிதியளிக்க பயன்படுத்தினால் உங்கள் நிதி செலவு குறையும் ஆனால் குறுகிய கால ஆதாரங்கள் விரைவாக முதிர்ச்சியடைவதால் ஆபத்து அதிகரிக்கும் இந்த நிதியை நீங்கள் சீக்கிரம் அல்லது விரைவாக திருப்பிச் செலுத்த வேண்டும் இதற்கு இந்த ஆபத்து இருக்கிறது ஆனால் இங்கே பார்த்தால் நிதி செலவு என்னவாக இருக்கும் விளக்கக்காட்சியைப் பார்த்தால் நாம் இங்கே கணக்கிட்டுள்ளோம் நாம் அதை அங்கு கணக்கிட்டுள்ளோம் என்று சொன்னால் அசல் இருப்புநிலைக் குறிப்பில் நிதிகளின் மொத்த செலவு நிதிகளின் மொத்த செலவு 928 மில்லியன் நிகர செயல்பாட்டு மூலதனம் நாம் அதை எவ்வாறு கணக்கிட்டுள்ளோம் அசல் இருப்புநிலைக் குறிப்பில் அசல் இருப்புநிலைக் குறிப்பில் உங்கள் நடப்பு பொறுப்புகள் 3200 மற்றும் நடப்பு சொத்துக்கள் 5400 ஆகும் எனவே அசல் இருப்புநிலைக் குறிப்பில் 5400 கழித்தல் 3200 என்பது நிகர மூலதனமாக 2200 ஆகும் நடப்பு பொறுப்புகளின் அளவு 3200 ஆகவும் மொத்த சொத்துக்கள் 14000 ஆகவும் உள்ளன அதன் அடிப்படையில் நிதிகளின் விலை 928 மில்லியன் 2200 மில்லியன் டாலர்களாகவும் இருப்பதைக் கண்டோம் குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகளுடன் 600 மில்லியன் அதிகரித்து விகிதத்தை மாற்றுகிறோம் இப்போது இங்கு குறுகிய கால மூலங்கள் 3800 ஆகா இருக்கும் மற்றும் மொத்த சொத்துக்கள் 14000 ஆகா இருக்கும் புதிய விகிதம் என்ன இங்கு விகிதத்தை நீங்கள் கணக்கிட்டால் அது 27 1 ஆகும் அது 27 இது தான் இப்போது புது விகிதம் 27 நாம் குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதியின் அளவை அதிகரித்துள்ளோம் அல்லது நடப்பு பொறுப்புகளின் அளவை அதிகரித்துள்ளோம் 3200 ஆகா முன்னம் இருந்தது இப்போது 3800 ஆக இருக்கிறது மொத்த சொத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் 14000 ஆக இருக்கிறது இங்கு மறுபடியும் மொத்த செலவை கணக்கிட்டால் செலவின் அடிப்படையில் பார்த்தால் குறுகிய கால நிதிகளின் செலவு 2 மற்றும் நீண்ட கால நிதிகளின் செலவு 8 உங்கள் மொத்த செலவு எவ்வளவு இங்கு இந்த வழக்கில் அது 892 மில்லியன் உள்ளது உங்கள் நீர்மைத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் நீர்மைத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது நிகர மூலதனம் 1600 மில்லியன் உள்ளது நீர்மைத்தன்மை கீழே இறங்கும் பொது நிகர மூலதனமும் கீழே இறங்கும் ஆபத்து அதிகரிக்கிறது என்று அர்த்தம் எனவே செலவைக் குறைப்பதன் மூலம் ஆபத்தை அதிகரிக்கிறோம் அடுத்த வழக்கில் நாம் விகிதத்தை மாற்றும் பொது 600ஐ கூட்டுவதற்கு பதிலாக நாம் கழிக்கிறோம் அதாவது 600 எனலாம் இது 600 ஆகும் எனவே இங்கே எவ்வளவு விடப்பட்டிருக்கும் இது 2800 உங்களிடம் மீதி இருப்பது 3200 அல்ல ஆனால் 2800 அல்லது 2800 மற்றும் நீங்கள் இதை 2800 அளவுக்கு குறைத்தீர்களானால் இப்போது விகிதம் 18 6 என்று பொருள் விகிதம் 18 6 ஆகும் முந்தைய அசல் விகிதம் 22 9 ஆகும் குறுகிய கால மூலங்களிலிருந்து பங்களிப்பை நாம் அதிகரித்தபோது விகிதம் 27 1 ஆக உயர்ந்தது மேலும் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைக்கும் பொது குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகளை குறைத்த உடன் விகிதம் குறைந்து விட்டது நாம் இங்கு குறைத்துவிட்டோம் அதனால் இப்போது அது 3200 அல்ல 2800 ஆகும் விகிதம் 18 6 ஆக குறைந்துள்ளது குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நிதிகள் குறைக்கப்படும்போது நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் நிதி தானாகவே அதிகரித்து வருகிறது ஏனெனில் மொத்த சொத்துகளாக 14000 அளவுக்கு நீங்கள் நிதியளிக்க வேண்டும் எனவே இப்போது நீங்கள் அதைக் குறைக்கிறீர்கள் என்றால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும் நிதிகளின் குறுகிய கால ஆதாரங்கள் குறைக்கப்படுகின்றன அதனால் என்ன நடக்கும் உங்கள் நிகர மூலதனம் அதிகரிக்கும் ஆனால் நிகர மூலதனம் அதிகரிக்கும் போது நீர்மைத்தன்மை அதிகரிக்கும் ஆபத்து குறைகிறது ஆனால் அதே நேரத்தில் லாபமும் குறைகிறது ஏனெனில் செலவு அதிகரித்து வருகிறது செலவு உயர்கிறது எனவே இப்போது இங்கே பார்த்தால் மொத்த செலவு இங்கே 928 ஆகும் இது முந்தைய மொத்த செலவாகும் இப்போது இந்த செலவு எவ்வளவு இருக்கும் முதலில் இது 928 மில்லியனாக இருக்கிறது இங்கு செலவு 964 ஆகும் பின்னர் உங்கள் நிகர மூலதனமும் அதிகரித்து வருகிறது இது 2200 ஆக இருந்து 1600 ஆகா இருந்து இப்போது அது 2800 மில்லியன் நிகர மூலதனம் அதிகரித்துள்ளது எனவே இந்த மொத்த செலவின் தாக்கம் ஏதோவொன்றைக் குறைத்துவிட்டது என்பதை நீங்கள் காணலாம் இதன் பொருள் லாபம் அதிகரிக்கும் இந்த மட்டத்துடன் ஒப்பிடும்போது இங்கே செலவு அதிகரித்துள்ளது எனவே லாபம் குறையும் நிகர மூலதனம் 2200 ஆகா இருக்கிறது அது குறைந்து விட்டது பின்னர் குறுகிய கால நிதிகளின் அளவை அதிகரித்தோம் மொத்த சொத்துக்களுக்கு நிதியளிப்பதற்கான நிதிகளின் குறுகிய கால ஆதாரங்களின் பங்களிப்பைக் குறைத்த போது இது மேலும் அதிகரித்தது எனவே ஒரு தலைகீழான உறவு இருக்கிறது என்று அர்த்தம் நடப்பு சொத்துகளின் அளவை நீங்கள் அதிகரித்தால் உங்கள் லாபம் குறையும் ஆனால் நடப்பு பொறுப்புகளின் அளவை நீங்கள் அதிகரித்தால் உங்கள் லாபம் அதிகரிக்கும் ஏனெனில் நிதிகளின் விலை குறையும் எனவே இப்போது நாம் நடப்பு சொத்துக்களின் உகந்த அளவைக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நடப்பு பொறுப்புகளும் உகந்த அளவில் நம்மிடம் இருக்க வேண்டும் குறுகிய கால மூலங்களிலிருந்தோ அல்லது நடப்பு பொறுப்புகளிலிருந்தோ வரும் நிதியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் கூறமாட்டேன் ஏனெனில் இது நிறுவனத்தை மிகவும் சீரற்றதாகவும் மிகவும் பலவீனமாகவும் ஆக்கிவிடும் மேலும் நிறுவனத்தின் பலவீனம் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் இறுதியில் எந்த நேரத்திலும் நிறுவனம் சரிந்து போகலாம் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நொடித்துபோகலாம் அல்லது நிறுவனம் அதன் கடமைகளை உரிய தேதியில் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இறுதியில் இது ஒரு தோல்வி திடீர் என ஏற்படும் வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் மேலும் இது நிறுவனத்தின் நற்பெயரைக் கெடுக்கும் நிறுவனத்தின் பெயரைக் கெடுக்கும் இது நடக்க கூடாது ஆனால் நடப்பு சொத்துக்களின் அளவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் பொறுப்புகளும் நடப்பு பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் இருக்க வேண்டும் இரண்டும் உகந்த மட்டத்தில் இருந்தால் உங்கள் பணி மூலதனம் திறமையாகவும் ஒழுங்காகவும் நிர்வகிக்கப்படுகிறது நிலைமையின் மொத்த தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது இங்கே காண்கிறோம் இப்போது இங்கே நாம் கணக்கிட்டுள்ள சூழ்நிலையைப் பாருங்கள் நீங்கள் பிபிடி இந்த விளக்கக்காட்சியில் 2 விஷயங்களைச் செய்துள்ளதை கண்டுபிடிக்க முடியும் ஒன்று நடப்பு சொத்துக்களின் அளவைக் குறைத்துள்ளோம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் குறுகிய கால நிதிகளின் பங்களிப்பு அல்லது நடப்பு பொறுப்புகளை நாம் அதிகரித்துள்ளோம் அல்லவா நிறுவனம் அல்லது நிறுவனத்தின் நிதித் துறையால் எடுக்கப்பட்ட இரண்டு நடவடிக்கைகளும் இலாபத்தை அதிகரிக்கவும் நிகர மூலதனத்தை குறைக்கவும் மற்றும் இறுதியில் நிறுவனத்தின் அபாயத்தை அதிகரிப்பதர்க்கும் பங்காளித்துள்ளது மற்றும் நிர்வகிக்கக்கூடிய அபாயத்தை நிறுவனம் எடுக்கப் போகிறது அல்லது எடுக்கிறது என்றால் அதில் எந்தத் தீங்கும் இல்லை இப்போது நீங்கள் அதைப் பார்த்தீர்களானால் எடுத்துக்காட்டாக நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைக்கவும் அல்லது நடப்பு சொத்துகளுக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள விகிதம் குறைந்தது நாம் 600 மில்லியன் அதிகரித்தது மொத்த சொத்துக்களுக்கு நிதியளிக்க நடப்பு பொறுப்புகளின் அளவை நீங்கள் 600 மில்லியன் நடப்பு சொத்தின் குறைவுக்குப் பிறகு நீங்கள் லாபம் ஈட்டும்போது அதை 12 அளவுக்கு அதிகரித்தபோது நடப்பு சொத்துகளை நீங்கள் குறைக்கும்போது லாபம் 1200 ஆக மாறியது மேலும் நடப்பு பொறுப்புகளை நீங்கள் அதிகரித்த போது நடப்பு பொறுப்புகளின் அதிகரிப்புக்கான செலவு 892 ஆக குறைந்தது 892 மில்லியன் மொத்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இறுதியாக நீங்கள் நிகர விளைவைப் பார்த்தால் சொல்வீர்கள் இதன் நிகர விளைவைப் பார்த்தால் நிகர விளைவு 308 என்று நீங்கள் கூறலாம் இப்போது இது நிகர விளைவு 308 மில்லியன் எனவே இதன் பொருள் லாபத்தில் நிகர அதிகரிப்பு எவ்வளவு லாபத்தில் நிகர அதிகரிப்பு 96 மில்லியனாக உயர்ந்துள்ளது ஆனால் இந்த அணுகுமுறையின் ஒரு வரம்பு அல்லது இந்த அணுகுமுறையைப் பற்றி நான் சொல்லும் ஒரு தீவிர வரம்பு ஒன்றை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் அந்த வரம்பு என்னவென்றால் நாம் இங்கே உச்ச அணுகுமுறையை பின்பற்றுகிறோம் நாம் இங்கே ஒரு உச்ச நடவடிக்கை எடுத்துள்ளோம் இரு தரப்பிலிருந்தும் இருப்புநிலைக்கு இடையூறு செய்துள்ளோம் சொத்துப் பக்கத்திலிருந்து நாம் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைத்துள்ளோம் மற்றும் பொறுப்பு பக்கத்தில் நாம் நடப்பு பொறுப்புகளின் அளவை அதிகரித்துள்ளோம் இது ஒரு விதமான அஃகிரெஸ்ஸிவ் அணுகுமுறை என்று கூறலாம் இது உச்ச நிலை அல்லது உச்ச அணுகுமுறை என்பது நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் ஓரளவிற்கு சாத்தியமானதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நடப்பு பொறுப்புகளை அதே அளவில் வைத்து நடப்பு சொத்துக்களின் அளவை நீங்கள் குறைக்கலாம் அல்லது நடப்பு பொறுப்புகளின் அளவை அதிகரித்து நடப்பு சொத்தின் அளவை ஒரே மாதிரியாக வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இருபுறமும் மாற்றுகிறீர்கள் என்றால் செலவை அதிகரிக்கும் வகையில் நீங்கள் ஆதாரங்களை அழுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் செலவை நிர்வகிக்கிறீர்கள் மற்றும் லாபத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் கவனிக்க வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் உள்ளன ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் நிறுவனத்தின் நொடித்துப்போகும் தன்மை பாதிக்கப்படும் எனவே இது ஒரு உச்ச நிலைமை என்று நான் கூறுவேன் ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் உச்ச சூழ்நிலைக்குச் செல்வதைக் காட்டிலும் அல்லது அஃகிரெஸ்ஸிவ் ஏற்படுத்தலாம்

கன்சர்வேட்டிவ் சென்றவுடன் நமக்கு என்ன முடிவுகள் எதிர்பார்க்கலாம் நாம் லாபத்தை சமப்படுத்த முடியும் நாம் செலவை சமப்படுத்த முடியும் நிகர மூலதனம் சமநிலையில் இருப்பதால் ஆபத்தை நாம் சமப்படுத்த முடியும் இப்போது அதை எப்படி செய்வது மற்றொரு உதாரணத்தை அல்லது மற்றொரு சூழ்நிலையை கருத்தில் கொள்வோம் இந்த விளக்கக்காட்சியில் இந்த ஸ்லைடில் பாருங்கள் நிதிகளின் மொத்தத் தேவையைப் பாருங்கள் நிதிகளின் நிரந்தரத் தேவையைப் பாருங்கள் அதாவது தேவையான மொத்த நிதிகள் நிதிகளின் நிரந்தர தேவை மற்றும் நிதிகளின் பருவகால தேவையை பாருங்கள் ஆகவே இந்த நிலைமையில் இருந்தால் நாம் கன்சர்வேட்டிவ் பயன்படுத்த வேண்டுமா அல்லது இடையில் ஏதாவது வகையை உபயோகிக்க வேண்டுமா இப்போது அவரது நிறுவனத்தைப் பாருங்கள் இந்த நிறுவனத்தை நீங்கள் பார்த்தால் இந்த நிறுவனத்தின் மொத்த நிதித் தேவை 12 மாத காலத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தத் தேவையைப் பார்த்தால் நிறுவனத்தின் அதிகபட்ச தேவை அக்டோபர் மாதத்தில் உள்ளது அது 6900 ரூ இது குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தேவை நிரந்தரத் தேவையை வேறொரு வழியில் குறைந்தபட்ச தேவை என்று அழைக்கலாம் குறைந்தபட்ச தேவை மே எதுவாக இருந்தாலும் இந்த அளவை விட குறைய போவதில்லை இப்போது இது நிரந்தர தேவை எனவே இது ஒரு நிரந்தரத் தேவையாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 6900 ரூபாய் தேவைப்படுகிறது எனவே வெவ்வேறு மாதங்களுக்கான ஏற்ற இறக்கமான தேவை என்ன உதாரணமாக அது சிலசமயம் 1600 ரூ ஆக சில நேரங்களில் 1100 ரூ ஆக சில நேரங்களில் அது 600 ரூ ஆக பின்னர் அது 100 ரூ ஆகவும் இருக்கும் மே பருவகால தேவை 2100 ஆக இருக்கும் இது அதிகப்பட்ச தொகையாகும் இப்போது இந்த நிறுவனத்தின் விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு 3 அணுகுமுறைகளைப் பயன்படுத்துவோம் மேலும் 3 அணுகுமுறைகளின் கீழ் நிதிகளின் விலையை கணக்கிட முயற்சிப்போம் நீங்கள் 3 அணுகுமுறைகளைப் பின்பற்றினால் முதலில் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையைப் பின்பற்றுவோம் கன்சர்வேடிவ் மாதத்தில் 9000 ரூபாய் ஆகும் இது அதிகபட்சம் மற்றும் நாம் இங்கே 2 அனுமானங்களை எடுத்துக் கொள்ளலாம் அனுமானங்கள் என்னவென்றால் குறுகிய கால நிதிகளின் விலை 3 குறுகிய கால நிதிகளின் விலை 3 மற்றும் நீண்ட கால நிதிகளின் விலை 8 ஆகும் குறுகிய கால நிதிகளின் விலை 3 நீண்ட கால நிதிகளின் விலை 8 இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் ஆகும் எனவே எவ்வளவு செலவு இருக்கப் போகிறது 0 நீங்கள் பார்த்தல் பூஜ்ஜியம் புள்ளி அது 9000திற்கு 0 08 ரூபாய்கள் அதாவது 720 தான் கன்சர்வேட்டிவ் அணுகுமுறையை பின்பற்றுவோம் நாம் ஹெட்ஜிங் அல்லது பொருந்தும் அணுகுமுறையைப் பின்பற்றினால் நிதியின் 2 ஆதாரங்கள் உள்ளன என்று கருதுகிறோம் ஓரளவு நிதி நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகிறது ஓரளவு நிதி குறுகிய கால மூலங்களிலிருந்து வருகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்றால் நிறுவனத்தின் நீண்ட கால தேவை என்ன என்பதை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இது நிதிகளின் நிரந்தர ஆதாரங்கள் என்ற தெளிவு காணப்படுகிறது மற்றும் அது என்னவென்றால் 6900ஐ 0 08 ஆல் பெருக்கப்பட்டபின் வரும் தொகையாகும் இந்த அளவு நீண்ட கால மூலங்களிலிருந்து வருகிறது மேலும் நீங்கள் இங்கு ஒன்றை கணக்கிட வேண்டும் இதுதான் நீண்ட கால நிதிகளின் விலை மற்றும் நீண்ட கால நிதிகளின் விலையை நீங்கள் கணக்கிட்டால் அது 500 அல்லது ரூ 500 ஆகும் இது நீண்ட கால நிதிகளின் செலவு இப்போது குறுகிய கால நிதிகளின் விலை குறுகிய கால நிதிகளின் விலையை நாம் கணக்கிட வேண்டும் நாம் இப்போது சராசரி குறுகிய காலத் தேவையை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் சராசரி குறுகிய கால தேவை என்ன மொத்த குறுகிய கால தேவை மொத்த குறுகிய கால தேவை 11600ஐ 12 ஆல் வகுத்தால் கிடைக்கும் இப்போ நீண்ட கால தேவை எவ்வளவு இது இங்கு சராசரி தேவையாக 966 67 ரூ இது குறுகிய கால சராசரி மாதாந்திர தேவை மற்றும் குறுகிய கால நிதி செலவு எவ்வளவு குறுகிய கால நிதி செலவு 966 67ஐ 0 03 ஆல் பெருக்கியப்பின் கிடைக்கும் தொகை இதை கணக்கிட்டால் எவ்வளவு கிடைக்கிறது இது 29 டாலர்கள் அணுகுமுறையைப் பின்பற்றுவது எளிதல்ல என்று இங்கே கருதுகிறோம் எனவே 2 செலவைக் கணக்கிட்டுள்ளோம் மொத்த நிதி அனைத்தும் நீண்ட கால மூலங்களிலிருந்து வந்தால் கன்சர்வேட்டிவ் ரூபாய் அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி எனவே இது தான் செலவு எனவே ஹெட்ஜிங் மேற்கொள்வோம் பிறகு நாம் சில திட்டங்களை தீட்ட முடியும் நமக்கு வசதியாக இருக்க நாம் இந்த ட்ரேட் ஆஃப் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இங்கே பார்ப்போம்

ட்ரேட் ஆஃப் விளைவு நாம் இங்கு கணக்கிட்டது 7950 இது 7950 ஆகும் எனவே இது 7950 ஆக இருந்தால் இது பொருந்தக்கூடிய அணுகுமுறை மற்றும் ஹெட்ஜிங் வரும் மற்றும் மீதி குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் இப்போது மொத்த செலவைக் கணக்கிடுவோம் நீண்ட கால நிதிகளின் விலை அதாவது 7950 ஐ 0 081 ஆல் பெருக்கும்போது கிடைக்கும் தொகை தான் குறுகிய கால நிதிகளின் செலவு ஆகும் இது எவ்வளவு இப்போது இருப்பு எவ்வளவாக இருக்கும் இருப்பை கணக்கிடவேண்டும் என்றால் அதை எவ்வாறு கணக்கிடுவது இங்கே இருப்பை நாம் கணக்கிட்டால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு இருப்பை கணக்கிட வேண்டும் மேலும் வெவ்வேறு மாதங்களில் நிலுவைத் தொகையை நாம் ஏற்கனவே கணக்கீட்டுள்ளோம் நீங்கள் இங்கே இருப்பைப் பார்த்தால் இருப்பு 2700 ஆகும் முந்தைய இருப்பு மொத்த தேவை 11600 பருவகால தேவையாக இருந்தது இப்போது பருவகால தேவை 2700 ஆக குறைந்துவிட்டது 2700 ஐ 12 ஆல் வகுக்க வேண்டும் இதை நீங்கள் வகுத்தால் கிடைக்கும் 225 ரூபாய் என்பது மாதாந்திர தேவை 0 03 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது ஒரு செலவாக இருக்கும் இது மற்றொரு செலவாக இருக்கும் இங்கே செலவை நீங்கள் பார்த்தால் இந்த செலவு ரூ 636 மில்லியன் அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி நம் இரண்டாவது அணுகுமுறை மற்றும் இரண்டாவது அணுகுமுறையைப் பற்றி நீங்கள் பேசினால் இது இரண்டாவது அணுகுமுறையின் கீழ் பொருந்தும் அணுகுமுறை மற்றும் பொருந்தும் அணுகுமுறையின் கீழ் செலவு ரூ 581 ஆக குறைந்திருந்தது செலவு ரூ 581 ஆக குறைந்தது மற்றும் மூன்றாவது அணுகுமுறையைப் பற்றி நீங்கள் பேசினால் மூன்றாவது அணுகுமுறையின் கீழ் ட்ரேட் ஆஃப் அணுகுமுறையின் செலவு 642 75ஐ விட சிறிது அதிகமாகும் ஆனால் என்ன இருக்கிறது இந்த செலவு இதை விட குறைவாக உள்ளது ஆனால் இந்த செலவு இதை விட அதிகமாக உள்ளது 581 இது 581ஐ விட அதிகமாக உள்ளது ஆனால் இங்கே நமக்கு பல வசதிகள் உள்ளன இது மிகவும் வசதியானது முதல் அணுகுமுறை கன்சர்வேட்டிவ் அணுகுமுறை மிகவும் வசதியானது ஆனால் வசதிப்படாத காரியம் செலவு மிக அதிகம் நீர்மைத்தன்மை மிக அதிகமாக இருந்தாலும் ஆபத்து மிகக் குறைவு ஆனால் அதே நேரத்தில் இலாபமும் மிகக் குறைவாகவே இருக்கும் இந்த அணுகுமுறையின் கீழ் இது ஹெட்ஜிங் அணுகுமுறை எனவே குறுகிய கால ஆதாரங்கள் குறுகிய கால நிதி குறுகிய கால மூலங்களிலிருந்து வரும் நீண்ட கால நிதிகள் நீண்ட கால மூலங்களிலிருந்து வரும் இதன் பொருள் நிகர மூலதன நிலை 0 என்பது ஆபத்தான சூழ்நிலை அதாவது நிகர மூலதன நிலைமையை 0 வைத்திருப்பது எந்த நேரத்திலும் எந்தவொரு குறுகிய கால நிதி மூலமும் செலுத்தப்பட வேண்டியதாகிவிட்டால் நடப்பு சொத்தும் பணமாக மாற்றப்படாவிட்டால் அந்த நிறுவனம் தவறிவிடும் எனவே நிகர மூலதனத்தைக் கொண்டிருக்க சில ரொக்க பணமாக நாம் வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை அது மிகப் பெரிய தொகையாக இருக்க வேண்டாம் ஆனால் நடப்பு சொத்துக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே 0 நிகர மூலதனத்தைக் கொண்டிருக்கும் இந்த அபாயத்தைப் பார்த்தால் ட்ரேட் ஆஃப் அணுகுமுறையான மூன்றாவது அணுகுமுறைக்கு செல்ல நினைத்தோம் எனவே 6900 ரூபாயை மட்டுமே முதலீடு செய்வதை விட நீண்ட கால மூலங்களிலிருந்து முதலீட்டின் அளவை 6900த்திலிருந்து 7950ஆக அதிகரித்து மற்றும் மீதமுள்ளவை குறுகிய கால நிதிகளிலிருந்து வருகின்றன ஆகவே செலவைக் கணக்கிட்ட போது செலவு இங்கு அதிகமாகிவிட்டது ஆனால் உங்கள் நிகர மூலதன நிலை அதிகரித்துள்ளது ஒரு குஷன் அணுகுமுறையுடன் ஒப்பிடுகையில் இது சிறிது அதிகமாகும் ஆனால் இந்த அதிகரித்த செலவு மற்றொரு நன்மையை வழங்குகிறது அது ஆபத்து கட்டுப்பாட்டில் உள்ள நிலை ஆகும் இது நிர்வகிக்கத்தக்கது மற்றும் ஆபத்து கட்டுப்படுத்தப்பட்டும் நிர்வகிக்கப்பட்டும் இருக்கிறது ஏனென்றால் நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை உகந்த மட்டத்தில் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் இருக்கிறது ஆகவே நடப்பு சொத்துக்களின் நிலை மற்றும் நடப்பு பொறுப்புகளின் நிலை நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி செலவை நிறுவனத்தின் நீர்மைத்தமையை மற்றும் நிறுவனத்தின் லாபத்தை பாதிக்கிறது நம்மிடம் 3 அணுகுமுறைகள் உள்ளன அவை கன்சர்வேட்டிவ் அணுகுமுறை உள்ளது இறுதியாக நாம் ட்ரேட் ஆஃப்ஐ நிறுவனத்தின் வழக்கில் பார்த்தோம் நிதிகளின் விலை எவ்வாறு மாறுகிறது அபாயமும் மாறுகிறது லாபமும் மாறுகிறது என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே எங்கிருந்து நிதி நமக்கு வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் நீண்ட கால மூலங்களிலிருந்தா குறுகிய கால மூலங்களிலிருந்தா எவ்வளவு லாபம் பெற விரும்புகிறோம் எவ்வளவு நீர்மைத்தமை விரும்புகிறோம் என்பவைகளே எனவே இன்று நான் இங்கே நிறுத்துவேன் மீதமுள்ள விவாதத்தை அடுத்த வகுப்பில் எடுத்துக்கொள்வோம் சொற்களஞ்சியம்